இப்பொழுது இங்கு மேல் அமைந்துள்ள பிளேட்டினை ஒரு செவ்வக வடிவத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் இதனது மைய அச்சு விடு கோடுகள் மூலமாக குறிக்கப்பட்டுள்ளது இதன் இரு பக்கங்களிலும் பிளேட் நீளம் அகலம் சமச்சீராக அமைந்துள்ளது இங்கு கீழ் அமைந்துள்ள இந்த பிரத்தியேக பிளேட்டில் பல துளைகள் poresholes அமைந்துள்ளன இவ்வாறு அமைந்து இருக்கக் காரணம் இவைகளின் வழியாக நாம் பாய்மபொருளை உள் செலுத்த இருக்கிறோம் இவ்வாறான அமைப்பு கணித அடிப்படையில் கணக்கினை தீர்ப்பதற்கு மட்டுமல்ல இதுபோன்ற நிகழ்வினை நாம் இயல்பு வாழ்க்கையில் காணும் தொழில்நுட்பத்திலும் பார்க்கமுடியும் எடுத்துக்காட்டாக இதனை அதிக வெப்பநிலையில் உள்ள எலக்ட்ரானிக் சிப் என்றும் நீங்கள் இதன் வெப்ப நிலையை குறைக்க வேண்டும் என்றும் வைத்துக் கொள்வோம் அதற்காக இங்கு அமைந்துள்ள துளைகளின் வழியாக காற்றை செலுத்தி சிப்பின் வெப்பநிலை குறைந்த நிலையில் அமைந்து இருப்பதற்கு முயற்சிக்கிறீர்கள் எனவே நாம் பார்க்கும் இந்த எடுத்துக்காட்டு இயல்பு வாழ்க்கையில் இல்லாதது அல்ல ஆனால் இந்தக் கணக்கினை குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு என்று எடுத்துக்கொண்டு தீர்க்க முயற்சிக்காமல் இதன் அடிப்படையை புரிந்து கொள்வதற்காக முயற்சிப்போம் இப்பொழுது பாய்மபொருளின் சீரான வேகத்தினை V0 என்பதன் மூலம் குறிக்கலாம் இரண்டு பிளேட்களுக்கும் இடைப்பட்ட தூரத்தை h என்று வழங்கலாம் மைய அச்சில் இருந்து இவற்றின் பிளேட் இருபுறமும் நீளத்தை என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் x அச்சு திசைகளை இங்குள்ளவாறு எடுத்துக் கொள்ளலாம் இந்தக் கணக்கை பொருத்தவரை நாம் எடுத்துக் கொண்டுள்ள அனுமானம் இன்விஸிட் ப்லொ என்பதாகும் இந்த தகவல் கணக்கிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது என்று கொள்வோம் இப்பொழுது இந்தக் கணக்கை பொருத்தவரை நம்முடைய நோக்கம் என்ன முதலாவது நாம் பாய்மபொருள் வேகமதிப்பான u மற்றும் v இவ்விரண்டையும் x என்பதன் பங்ஷன் ஆக விவரிக்க வேண்டும் uv கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட புள்ளியில் xy பாய்மபொருளின் அசிலரேஷன் மதிப்பினை கணக்கிடவேண்டும் நாம் இங்கு x என்று குறிப்பதற்கு பதிலாக பொதுப்படையாக அமைவதற்காக uvxy என்றும் axy என்றும் அமைத்துக்கொள்ளலாம் முதலில் இங்கு இயல்பில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் ஒரு கணக்கினை தொடங்குவதற்கு நேரடியாக சமன்பாடுகளை எழுதி தான் தொடங்க வேண்டும் என்று அவசியமில்லை முதலில் கணக்கினை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக முதலில் இங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இங்கு பாய்மபொருள் இதன் வழியாக உள்நுழைகிறது உள் நுழைந்த பாய்மபொருளால் மேலே அமைந்துள்ள பிளேட்டின் வழியாக ஊடுருவி மேலும் செல்ல முடியாது இது எதனால் எனில்நோ ஸ்லீப் கண்டிஷன் என்பதனால் அல்ல நோ ஸ்லீப் கண்டிஷனில் டேன்ஜேன்சியல் காம்போனன்டு அமைந்திருக்காது இது எதனால் எனில்மேற்புறம் உள்ள ப்ளேட் திடப்பொருளாக அமைந்துள்ளதாலும் அதனை துளைத்துக்கொண்டு y அச்சு திசையில் செல்ல முடியாத காரணத்தினால் ஒரு ஸ்டெடி கண்டிஷனில் இவை இவ்வாறு பக்கவாட்டில் நகர்ந்து செல்கின்றன இப்பொழுது உள் நுழைகின்ற பாய்மபொருள் சமமாக பிரிந்து வலது மற்றும் இடது பக்கவாட்டில் சென்று கொண்டிருக்கின்றன இங்கு நாம் என்ன செய்ய முடியும் எனில் இந்த ஓட்டத்திற்கான ஒட்டுமொத்த பாய்மபொருளின் நிறை சமன்பாட்டை எழுத முடியும் அவ்வாறு சமன்பாட்டினை நீங்கள் எழுதும் பொழுது நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்பதைத்தான் இங்கு இப்பொழுது பாய்மபொருள் அடர்த்தி ρ மதிப்பு மாறாமல் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் எடுத்துக்கொள்ளும் இரண்டாவது அனுமானம் ρ மதிப்பு மாறாது என்பதாகும் அவ்வாறு நாம் எடுத்து கொண்ட பிறகு உள் நுழையும் பாய்மபொருளின் கிராஸ் செக்சநல் ஏரியா மற்றும் வேகம் இவற்றின் பெருக்கல் மதிப்பு வெளியேறும் பாய்மபொருளின் கிராஸ் செக்சநல் ஏரியா மற்றும் வேகம் இவற்றின் பெருக்கல் மதிப்பிற்கு சமமாக அமையும் இப்பொழுது நமது கண்ட்ரோல் வால்யூம் அளவினை நிர்ணயிப்பதன் மூலம் சமன்பாட்டை எழுதலாம் அதற்காக நாம் நமது கண்ட்ரோல் வால்யூமினை இங்கு உள்ளவாறு எடுத்துக்கொள்ளலாம் இங்கிருந்து பிளேடின் விளிம்பு வரை அமைந்துள்ளதாக எடுத்துக்கொள்வோம் மேலும் இதன் லோக்கல் கோஆர்டிநெட் மதிப்பினை x என்று எடுத்துக்கொள்ளலாம் நமது கண்ட்ரோல் வால்யூமினை பொறுத்து எந்தெந்த முகப்புகளில் பாய்மபொருள் ஓட்டம் நிகழ்கிறது நமக்கு உடனடியாக நினைவிற்கு வருவது அடிப்பக்க முகப்பு இதன் வழியாகவே பாய்மபொருள் உள்நுழைகிறது மற்றொன்று மேல்புற முகப்பு இதன் வழியாக பாய்ம பொருள் ஓட்டம் இருக்காது இதன் மைய அச்சு புள்ளியில் செல்லும் பாய்மபொருள் துகள் வலப்பக்கமாக திரும்பினால் U என்றும் அவ்வாறாகவே இடப்பக்கம் திரும்பினால் அதனை U இன்றும் எடுத்துக்கொள்வோம் இதனால் மையப்புள்ளியில் இறுதியாக u மதிப்பு ஏதும் இருக்காது u0 என்றாகிவிடும் உள் நுழையும் அனைத்து பாய்மபொருள் துகள்களும் வலப்பக்கம் மற்றும் இடப்பக்கம் என சமநிலை ஏற்படும் வகையில் சென்று விடுவதினால்மைய அச்சில் ஓட்டம் இருக்காது எனவே இந்த முகப்பு வழியாகவும் பாய்மபொருள் ஓட்டம் இல்லை என்பதால் இந்த ஒரு முகப்பின் வழியாக மட்டுமே மொத்த பாய்மபொருள் ஓட்டமும் இருக்கவேண்டும் நாம் குறிப்பிடும் i மற்றும் e என்பதை இந்த முகப்புகளுக்கு குறி இடலாம் இங்கு Ae என்பதன் மதிப்பை கண்டறிய நமது இன்விஸிட் ப்லொ என்ற அனுமானம் மிக முக்கியமானதாகிறது அவ்வாறு நாம் எடுத்துக் கொள்ளவில்லை எனில் இவைகளுக்கு இடையே வேலோஸிட்டி ப்ரொபைல் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் மேலும் அவற்றை இன்டெகிரெட் செய்து சராசரி வேகம் மதிப்பினை பெறவேண்டும் இப்பொழுது நாம் இன்விஸிட் ப்லொ என்று எடுத்துக் கொண்டிருப்பதால் இவற்றிற்கான சீரான வேலோஸிட்டி ப்ரொபைல் அமைப்பில் இங்கு உள்ளவாறு இருக்கும் எனவே இங்கு இன்விஸிட் ப்லொ என்று இருப்பதன் காரணமாக u மதிப்பு y அச்சு திசையைப் பொறுத்து மாறவில்லை x அச்சு திசையைப் பொறுத்து மாற்றமடைகிறது மேலும் இன்விஸிட் ப்லொ என்று நாம் எடுத்துக் கொண்டுள்ளதால் இவற்றிற்கு நோ ஸ்லீப் பவுண்டரி கண்டிஷன் பொருந்தாது அவ்வாறு நோ ஸ்லீப் மேற்பரப்பில் இல்லை என்ற கருத்தைக் கொண்டு கணக்கினை தீர்க்க முயற்சிக்காமல் மேற்பரப்பை துளைத்துக் கொண்டு செல்லவில்லை என்று எடுத்துக் கொள்வதன் மூலம் நமது கணக்கில் தீர்வைக் காண முடியும் எனவே இங்கு நோ ஸ்லீப் என்ற சூழ்நிலையை எடுத்துக் கொண்டால் அது இன்விஸிட் ப்லொ என்பதற்கு முரணாக அமையும் ஏனெனில் நோ ஸ்லீப் மற்றும் இன்விஸிட் ப்லொ என என்றும் ஒரே சமயத்தில் அமைய முடியாது எனவே இங்கு ஓரளவில் ஸ்லீப் இருக்கவே செய்யும் இதன் வேகம் மதிப்பு y அச்சு திசையில் மாற்றமடையாமல் இருப்பதால் இதனை u என்று எழுத முடியும் பாய்மபொருளுக்கு விஸ்கசிட்டி அமைந்திருந்தால் அதன் வேகம் ஓட்ட மேற்பரப்பில் இருந்து பயணிக்கும் பாய்மபொருள் துகள்களின் வேகத்தை குறைத்துக் கொண்டே வரும் மேற்பரப்பிலிருந்து எவ்வளவு தொலைவில் அமைகிறதோ அதைப் பொறுத்து பாய்மபொருள் துகள்களின் வேகம் அதிகமாக இருக்கும் அவ்வாறான சூழ்நிலைகளில்வேலோஸிட்டி ப்ரொபைல் மதிப்பு மேற்பரப்பில் பூஜ்ஜியம் என்றும்தூரம் விலகிச் செல்லச் செல்ல அதன் மதிப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஆனால் இங்கு விஸ்கஸ் எபெக்ட் இல்லாத காரணத்தினால்வேக மதிப்பு பாய்மபொருள் ஓட்டத்தில் குறைவது இல்லை மேலும் பாய்மபொருள் ஓட்டத்தில் வேகம் அனைத்து இடங்களிலும் சீராகவே அமையும் இதனாலேயே இன்விஸிட் ப்லொ அமைப்பில் நமக்கு சீரான வேலோஸிட்டி ப்ரொபைல் கிடைக்கிறது

ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் xy பாய்மபொருள் துகள் அமைந்திருந்தால் அது புள்ளியில் உள்ள அசிலரேஷன் நிகழ்விற்கு உள்ளாகும் மேலும் இங்கு பாய்மபொருள் துகளின் பண்பும் பாய்மபொருள் ஓட்டத்தின் பண்பும் ஒன்றாகவே இருக்கும் எனவே நீங்கள் இங்கு பார்ப்பதைப் போல வேலோஸிட்டி காம்போனன்டு நேரத்தைப் பொறுத்து அமையாவிட்டாலும்அவற்றிற்கு அசிலரேஷன் ஏற்படவே செய்யும் இதுவே ஆய்லேரியன் அணுகுமுறையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உட்கருத்து இங்கு உள்ள ஒட்டுமொத்த அசிலரேஷன் மதிப்பு உருவாக காரணம் கன்வெக்ட்டிவ் அசிலரேஷன் காம்போனன்டுகளால் அதாவது இடமாற்றம் காரணமாக உருவாகும் அசிலரேஷன் மாற்றத்தினால் தானே தவிர நேரத்தை பொறுத்து மாறுபடும் வேகத்தினால் அல்ல